மிகவும் எளிமையான அப்ளிகேஷன்களில் திறமையாகப் பயன்படுத்தப்படும் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்களைப் பார்த்தோம் பல சிறிய எம்பெடட் அப்ளிகேஷன்கள் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்கள் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் போன்ற ஸ்கேட்யூலர்களைப் பயன்படுத்துகின்றன ஆனால் மிகவும் அதிநவீன அப்ளிகேஷன்கள் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்களைப் பயன்படுத்துகின்றன சென்ற லெக்சரில் போர் கிரவுண்ட் பேக் கிரவுண்ட் ஸ்கேட்யூலரான மிக எளிமையான ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலரைக் கண்டோம் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்களுக்கு டாஸ்க் வருவது அல்லது ஒரு டாஸ்க் முடிவது ஸ்கேட்யூலர் பாயிண்ட்டுகள் என்று ஆகிறது இந்த இரண்டு ஈவண்ட்களும் ஒரு டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் தயாராகும்போது அல்லது அது நிறைவேறும் போது மிக முக்கியம் பின்னர் ஸ்கேட்யூலர் ஸ்கேட்யூலர் ஸ்டார்ட் குறியீட்டை எழுப்புகிறது அடுத்து எந்த டாஸ்க்கை இயக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே இந்த ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்களின் மிக அடிப்படைக் கொள்கை ஆகும் பல வகையான ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் உள்ளன இவை நான் ட்டிரிவியல் அப்ளிகேஷன்களில் விரிவாகப் பயன்படுத்தப்படுகின்றன இவை பிரீஎம்ட்டிவ் ஸ்கேட்யூலர்கள் என அழைக்கப்படுகின்றன ஏனெனில் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கிற்கு இந்த ஸ்கேட்யூலர்கள் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கை பிரீஎம்ட் செய்கின்றன ஒரு டாஸ்க்கிற்கு ஒரு பிரேம் ஒதுக்கப்பட்டவுடன் அது அந்த பிரேமில் தொடர்ந்து இயங்கும் என்ற பொருளில் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்கள் நான் பிரீஎம்ட்டிவ் எனலாம் அதேசமயம் எந்த டாஸ்க் ஈவண்ட் தயாராகிறது என்பதைப் பொறுத்து எக்சீக்யூட் ஆகிக் கொண்டிருக்கும் டாஸ்க் ஈவண்ட் பிரீஎம்ட் செய்யப்படலாம் இங்கே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மிகவும் அதிநவீனமானது இது ஒரு டாஸ்க்கை இவை கிரீடி கிரீடி ஸ்கேட்யூலர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை கிரீடி ஸ்கேட்யூலர்கள் ஏனென்றால் ஒரு டாஸ்க் முடிந்த போதெல்லாம் அது காத்திருக்கும் வேறொரு டாஸ்க்கை எடுத்துக் கொள்கிறது மேலும் இது பிராசசரின் எந்த நேரத்தையும் பயன்படுத்தாமல் விட முயற்சிக்காது ஒரு டாஸ்க் தயாராக இருந்தால் பிராசசர் ஒருபோதும் ஐடில் ஆக இருக்காது எனவே இவை ஒரு கிரீடி வகை ஸ்கேட்யூலர்கள் என அழைக்கப்படுகின்றன ஏராளமான ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் உள்ளன ஆனால் அடிப்படையில் இரண்டு வகையான முக்கிய ஸ்கேட்யூலர்கள் உள்ளன அவை யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஸ்கேட்யூலர் EDF மற்றும் ரேட் மோனோடோனிக் அனாலிசிஸ் ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர் என்பது வடிவமைப்பாளர் தனது வடிவமைப்பின் போது டாஸ்க்குகளுக்கு ப்ரையாரிட்டியை அளிக்கும் ஒன்றாகும் மேலும் அவற்றுக்கு புரோகிராமரால் ஒதுக்கப்பட்ட டாஸ்க் ப்ரையாரிட்டி ஆனது ரன்டைமில் மாறாது மற்றும் இந்த வகை ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர்களில் ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் உகந்த ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர் அல்காரிதம் ஆகும் இந்த அல்காரிதமில் பல வகைகள் இருப்பதைக் காண்போம் ஆனால் ரேட் மோனோடோனிக் ஒரு உகந்த அல்காரிதம் மற்ற அல்காரிதம்களால் இயக்க முடியாத டாஸ்க்குகளை டாஸ்க் செட்களை இதனால் இயக்க முடியும் நாம் தொடர்ந்து அவற்றை விரிவாக பார்க்கலாம் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலரின் மற்றொரு வகை டைனமிக் ஸ்கேட்யூலர் அல்லது டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர் இங்கே ப்ரையாரிட்டி நிலையானதாக இல்லை ஆனால் சூழ்நிலையைப் பொறுத்து ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலரால் மாற்றப்படலாம் டாஸ்க் கம்ப்லிசன் அவசரத்தின் காரணமாக டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை ஸ்கேட்யூலர் மாற்றலாம் ஒரு டாஸ்க் நீண்ட நேரம் காத்திருக்கலாம் அது அதன் டெட்லைனை இழக்கப் போகிறது என்றால் ஸ்கேட்யூலர் அதன் ப்ரையாரிட்டியை அதிகரிக்கும் எனவே அதன் டெட்லைனை அது பூர்த்தி செய்ய முடியும் டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர்களில் டாஸ்க்குகள் ப்ரையாரிட்டியை தொடர்ந்து மாற்றுவதை காணலாம் அனைத்து டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர்களில் ஈ எஃப் அல்லது யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஸ்கேட்யூலர் உகந்த யூனிபிராசசர் ஸ்கேட்யூலர் அல்காரிதம் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் ஈ எஃப் ஐப் பயன்படுத்தி ஒரு ஸ்கேட்யூளை உருவாக்க முடியாது என்றால் ஈ எஃப் அதை ஸ்கேட்யூல் செய்ய இயலாது டைனமிக் ப்ரையாரிட்டி அல்லது ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி என வேறு எந்த யூனிபிராசசர் ஸ்கேட்யூலர் அல்காரிதம் யும் அதை இயக்க முடியாது ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி மற்றும் டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர் அல்காரிதம் இரண்டையும் உள்ளடக்கிய உகந்த யூனிபிராசசர் ஸ்கேட்யூலர் அல்காரிதம் இது EDF என்பது உகந்த யூனிபிராசசர் ஸ்கேட்யூலர் அல்காரிதம் யாகும் ஒரு டாஸ்க் தொகுப்பை EDF ஐப் பயன்படுத்தி இயக்க முடியாவிட்டால் அதை வேறு எந்த ஸ்கேட்யூலரை பயன்படுத்தியும் இயக்க முடியாது முடிவுகளை மேலும் பார்ப்போம் நமது கலந்துரையாடலை தொடங்குவதற்கு நம்மிடம் ஒரு யூனிபிராசசர் உள்ளது மற்றும் டாஸ்க்கு செட் இன்டிபென்டன்ட் ஆக உள்ளது என கருத்தில் கொள்வோம் அதாவது டாஸ்க்குகள் ரிசோர்ஸ்சை பகிர்ந்து கொள்ளாது அதாவது ஒரு டாஸ்க்கின் ரிசல்ட் செட் மற்ற டாஸ்க்குகளால் பயன்படுத்தப்படுவதில்லை டாஸ்க்குகளிடையே வரிசை படுத்துவதற்கு ப்ரையாரிட்டி இல்லை ஒரு டாஸ்க் இயங்கிய பிறகு மற்றொரு டாஸ்க் இயங்க வேண்டும் போன்ற சூழ்நிலைகள் இல்லை இது எளிமையான நிலைமை ஆனால் இன்டிபென்டன்ட் டாஸ்க்குகளை கொண்ட யுனிபிராசசர் நடைமுறைக்கு மாறானதாக இருக்காது ஏனெனில் பல அப்ளிகேஷன்களுக்கு மல்டிபிராசசர் பயன்படுத்தப்படுகிறது அல்லது ஒன்றுடன் ஒன்று முடிவுகளைப் பகிர்ந்து கொள்ளும் டாஸ்க்குகளாக இருக்கலாம் அல்லது வரிசைப்படுத்தல் இருக்கலாம் டாஸ்க்குகள் ரிசோர்ஸ்சை பகிர்ந்துகொள்வது ஸ்கேட்யூலர் ப்ரையாரிட்டி வரிசையில் செய்ய வேண்டிய தேவைகளுக்கு விடைபெறுவதையும் ஸ்கேட்யூலர்களுக்கும் பல செயலிகளுக்கும் செய்ய வேண்டிய தேவைகள் மற்றும் தேவையான மாற்றங்களுக்கு இங்கு பதிலளிப்போம் EDF ஒரு சில டாஸ்க்குகளை இயக்க முடியாவிட்டால் இந்த டாஸ்க்குகளை இயக்கக்கூடிய மற்றொரு ஸ்கேட்யூலரைத் தேட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அதை இயக்கக்கூடிய எந்தவொரு ஸ்கேட்யூலரும் இல்லை EDF ஒரு முக்கியமான ஸ்கேட்யூலர் இது ஆப்டிமல் ஆகும் சவாலான டெட்லைன் உடன் அமைக்கப்பட்ட எந்தவொரு சிக்கலான டாஸ்க்கிற்கும் அதற்கான சாத்தியமான ஸ்கேட்யூலை ஈ எஃப் மூலம் காணலாம் அது மட்டுமல்லாமல் அதன்மூலம் ஸ்போரடிக் மற்றும் அபீரியோடிக் டாஸ்க்குகளையும் திட்டமிடலாம் எந்தவொரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டிலும் ஸ்கேட்யூலர் ஷார்ட்டஸ்ட் டெட்லைன் பஸ்ட் டாஸ்க்கை அனுப்புகிறது EDF இன் அடிப்படை பின்வருமாறு ஸ்கேட்யூலர் இயங்கத் தொடங்கும் போதெல்லாம் இது காத்திருக்கும் அனைத்து டாஸ்க்குகளையும் பார்க்கிறது டாஸ்க்குகளின் டெட்லைனை கண்டுபிடித்து மிகக் குறுகிய டெட்லைன் கொண்ட டாஸ்க்கை கண்டுபிடிக்கும் பின்னர் அதை இயங்கத் தொடங்குகிறது இது அல்காரிததின் முக்கிய அம்சமாகும் எனவே அல்காரிததின் பெயர் இங்கிருந்து மட்டுமே வருகிறது அதாவது யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஒவ்வொரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டிலும் இது யர்லியஸ்டு டெட்லைன் கொண்ட டாஸ்க்கை தேடுகிறது பின்னர் இதை முதலில் ஸ்கேட்யூல் செய்ய எடுக்கும் இது யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஸ்கேட்யூலர் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு ஸ்கேட்யூலர் கட்டத்திலும் ஸ்கேட்யூலர் இயங்கத் தொடங்குகிறது பின்னர் அது தயாராக உள்ள அனைத்து டாஸ்க்குகளையும் சரிபார்க்கிறது யர்லியஸ்டு டெட்லைன் கொண்ட டாஸ்க்கை கண்டுபிடித்து பின்னர் அதை இயக்கத் தொடங்குகிறது அது இயங்கும் போது இயங்கும் வேறு எந்த டாஸ்க்கை யும் பிரீஎம்ட் செய்கிறது அடிப்படை கேள்வி என்னவென்றால் ஒரு ஏதேனும் ஒரு டாஸ்க் ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டில் இருக்கும் போது ஒரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட் இயங்க முடியுமா பதில் ஆம் என்பதே இரண்டு வகையான ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டுகள் உள்ளன ஒன்று டாஸ்க் கம்ப்லிசன் நிலையில் உள்ளது அதாவது அந்த டாஸ்க் ஸ்கேட்யூலரில் டாஸ்க் முடிந்ததும் டாஸ்க் இயங்கும் என்பதை அறிவீர்கள் ஆனால் அடுத்த வகை ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டு வருகையால் எழுகிறது ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் ஈவண்ட் வரும்போது அந்த நேரத்தில் வேறு ஏதேனும் டாஸ்க் இயங்கக்கூடும் பின்னர் 2 டாஸ்க்குகளின் ரிலெட்டிவ் டெட்லைனை ஸ்கேட்யூலர் சரிபார்க்கிறது பின்னர் வந்த டாஸ்க்கிற்கு யர்லியஸ்டு டெட்லைன் இருந்தால் அது அதற்கு முன்னதாகவே இயக்கத்தில் இருக்கும் டாஸ்க்கை பிரீஎம்ட் செய்கிறது மற்றொரு முக்கியமான சொல் டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபிலிட்டி ஆகும் அதாவது EDF அதை இயக்க முடியுமா EDF க்கான ஸ்கேட்யூலர் வெளிப்பாடு மிகவும் எளிது 1 முதல் n வரை n டாஸ்க்குகள் இருந்தால் பிறகு நாம் முன்னர் குறிப்பிட்டது போல அந்த டாஸ்க்கின் யூட்டிலைசேஷன் ஆகும் இது ஒரு pi காலத்திற்குள் ei எக்சீக்யூசன் எடுக்கும் எனவே டாஸ்க் ti காரணமான யூட்டிலைசேஷன் என்பது ஆகும் அதை நாம் ey மூலம் குறிக்கிறோம் ey என்பது ஆல் வழங்கப்படும் போது டாஸ்க் ti இன் யூட்டிலைசேஷன் யூட்டிலைசேஷன் ≤1 இருக்கும் வரை பல்வேறு டாஸ்க்குகளின் யூட்டிலைசேஷனை நம்மால் தொகுக்க முடியும் இப்பொழுது டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் அல்லது யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஸ்கேட்யூலரில் திருப்திகரமாக ஸ்கெட்யூல் செய்யப்படலாம் இந்த வெளிப்பாடு EDF ஸ்கேட்யூலர்களுக்கு தேவையான மற்றும் போதுமான நிபந்தனையாகும் எடுத்துக்காட்டாக நம்மிடம் 2 டாஸ்க்குகள் உள்ளன அவற்றின் எக்சீக்யூசன் டைம் பீரியட் மற்றும் டெட்லைன் 1 யூனிட் என்று வழங்கப்படுகிறது மற்றும் டெட்லைன் 3 யூனிட் ஆகும் டாஸ்க் 2 க்கு எக்சீக்யூசன் டைம் 8 பீரியட் மற்றும் டெட்லைன் 12 ஆகும் இந்த டாஸ்க் செட் பு சாத்தியமானதாக இருக்கும் ஒரு EDF திட்டமிடலைப் பயன்படுத்தி இயக்கவும் டாஸ்க் 1 இன் அப்ளிகேஷன் 13 என்ற வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் பதில் பெறப்படுகிறது ஒவ்வொரு 3 அலகுகளுக்கும் 1 யூனிட் மரணதண்டனை தேவைப்படுகிறது டாஸ்க் 2 இன் அப்ளிகேஷன் 812 ஆகும் இது 0 67 மற்றும் மற்றும் 1 ≤ 1 எனவே இந்த டாஸ்க் செட் பு EDF ஸ்கேட்யூலர் ரைப் பயன்படுத்தி திட்டமிடக்கூடியது T1 T2 ஆகிய இரண்டு டாஸ்க்குகளும் நேரம் 0 க்கு வரத் தொடங்குகின்றன என்று வைத்துக் கொள்வோம் நேரத்தில் 0 இரண்டு டாஸ்க்குகளும் வந்து ஸ்கேட்யூலர் எழுந்திருப்பார் ஏனெனில் இது ஒரு ஸ்கேட்யூலர் புள்ளியாகும் மேலும் இது யர்லியஸ்டு டெட்லைன் வுடன் டாஸ்க்கை எடுக்கும் T1 மற்றும் T2 க்கு இடையில் ஒரு டெட்லைன் 3 ஐக் கொண்டுள்ளது மற்றொன்று டெட்லைன் 12 ஐக் கொண்டுள்ளது இது T1 இன் டாஸ்க்கை எடுக்கும் இது T1 இன் முதல் நிகழ்வாகும் இது யர்லியஸ்டு டெட்லைன் வை நிறைவேற்றுவதற்கு எடுக்கும் இது ஒரு அலகுக்குப் பிறகு நிறைவடைகிறது ஏனெனில் T1 இன் எக்சீக்யூசன் டைம் 1 மற்றும் அந்த நேரத்தில் ஒரு ஸ்கேட்யூலர் புள்ளியை வரையறுக்கிறது மேலும் ஸ்கேட்யூலர் எழுந்து T21 என்ற ஒரே ஒரு தயாராக டாஸ்க் மட்டுமே இருப்பதைக் கண்டுபிடிப்பார் அது T21 ஐ இயக்கத் தொடங்கும் T21 2 நேர அலகுகளுக்கு இயங்குகிறது மற்றும் நேர ஈவண்ட் 3 T1 இன் இரண்டாவது ஈவண்ட் வந்து பின்னர் டெட்லைன் வை சரிபார்த்து T1 க்கு குறைந்த டெட்லைன் பின்னர் T2 இருப்பதைக் கண்டறிந்து எனவே T2 ஐ முன்கூட்டியே காலி செய்கிறது மற்றும் T1 ஆனது T1 இன் இரண்டாவது நிகழ்வை இயக்கத் தொடங்குகிறது ஒரு முறை உதாரணத்திற்குப் பிறகு அது T21 ஐ மீண்டும் தொடங்குகிறது T21 2 அலகுகளுக்கு இயங்குகிறது ஏனெனில் T21 க்கான மொத்த தேவை 8 அலகுகள் அந்த நேரத்தில் 6 T1 இன் மூன்றாவது ஈவண்ட் வந்து அதற்கு குறுகிய டெட்லைன் இருப்பதால் T2 அது மீண்டும் T2 ஐ முன்கூட்டியே காலி செய்கிறது T1 இயங்கத் தொடங்குகிறது பின்னர் T2 இயங்கத் தொடங்குகிறது இது இயங்கத் தொடங்கும் ஒவ்வொரு ஸ்கேட்யூலர் புள்ளியிலும் ஈ எஃப் ஸ்கேட்யூலர் ருக்குப் பின்னால் உள்ள அடிப்படை யோசனை பின்னர் குறுகிய டெட்லைன் வைக் கொண்ட டாஸ்க்கை த் தீர்மானித்து அதை செயல்படுத்துவதற்கு எடுக்கும் எடுத்துக்காட்டாக நம்மிடம் ஒரு டாஸ்க் செட் 3 உள்ளது டாஸ்க்குகள் T1 க்கு எக்சீக்யூசன் டைம் 1 பீரியட் 4 டெட்லைன் 4 டாஸ்க் 2 க்கு எக்சீக்யூசன் டைம் 1 பீரியட் 5 டெட்லைன் 5 டாஸ்க் 3 க்கு எக்சீக்யூசன் டைம் 5 பீரியட் 20 மற்றும் டெட்லைன் 20 உள்ளது இது ரியல் டைம் அப்ளிகேஷனில் அமைக்கப்பட்ட டாஸ்க் செட் அவற்றின் பீரியட் மற்றும் டெட்லைன் ஒன்றுதான் வர்ஸ்ட் பெரும்பான்மை பீரியாடிக் டாஸ்க்குகளாக உள்ளன அவற்றின் பீரியட் மற்றும் டெட்லைன் ஒரே மாதிரியானவை மற்றும் எக்சீக்யூசன் டைம் பீரியடின் ஒரு பகுதியாகும் இது ஸ்கேட்யூலபில் ஆக உள்ளதா அல்லது இல்லையா என்பதைச் சரிபார்க்கவும் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர் அல்காரிதம்களில் 2 வகுப்புகள் உள்ளன ஒன்று ஸ்டேட்டிக் ஸ்கேட்யூலர்கள் மற்றொன்று டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர்கள் நாம் EDF ஒரு டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர் என்று சொன்னோம் ஆனால் EDF ஒரு டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலராக இருந்தால் நாம் ப்ரையாரிட்டி என்ற ஒரு கருத்தை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை நாம் தீர்மானிக்க முடியும் இயங்கும் ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி வந்து சேரும் டாஸ்க்கை விட அதிகமாக உள்ளதா அல்லது வரும் டாஸ்க்கிற்கு அதிக ப்ரையாரிட்டி உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க முடியும் நாம் ஒருபோதும் ப்ரையாரிட்டி என்ற எதையும் குறிப்பிடவில்லை ஸ்கேட்யூலர் யர்லியஸ்டு டெட்லைன் கொண்ட டாஸ்க்கை ஆராய்ந்து பின்னர் அதை திட்டமிடுகிறது ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை நாம் கணக்கிட முடிய வேண்டும் ஆனால் அது காலத்துடன் மாறுகிறது என்பதைக் காட்டவும் முடிய வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அதை ஒரு டைனமிக் ப்ரையாரிட்டி அல்காரிதம் என்று அழைக்க முடியும் ஆனால் நேரத்துடன் மாறுபடும் ப்ரையாரிட்டி பற்றி எதுவும் இல்லை எனவே இதை டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலர் அல்காரிதம் என்று குறிப்பிட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது இதற்கு பதில் என்னவென்றால் டாஸ்க் காத்திருப்பதால் மற்ற ஹய் ப்ரையாரிட்டி அல்காரிதம் உள்ளன அல்லது அவை குறுகிய டெட்லைன் கொண்டிருக்கின்றன ஆனால் டாஸ்க் காத்திருக்கும்போது அது எடுத்து கொள்ளப்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு டாஸ்க்குடன் தொடர்புடைய வர்ச்சுவல் ப்ரையாரிட்டி வேல்யூவை நாம் கற்பனை செய்யலாம் திட்டமிடலுக்கு டாஸ்க் ஸ்கேட்யூலிங்கிற்கு எடுக்கப்படும் வரை இது டைம் உடன் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் எஃப் இல் ஆப்டிமல் அல்காரிதம் என்று அழைக்கப்படுகிறது எஃப் ஆல் முடியாவிட்டால் வேறு எந்த அல்காரிதமாலும் டாஸ்க்குகளின் தொகுப்பை திட்டமிட முடியாது ஒவ்வொரு ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டிலும் மிகவும் எளிமையான அல்காரிதம் யாகும் இது மிகக் குறுகிய டெட்லைனை சரிபார்த்து அதை எக்சீக்யூசனிற்கு எடுத்துக்கொள்கிறது ஆனால் இது பிரபலமாக இல்லை மற்றும் அப்ளிகேஷன்களில் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் வணிக ரீதியில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் எதுவும் நேரடியாக EDF ஐ ஆதரிக்கவில்லை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலம் கிடைக்கும் ஆதரவைப் பயன்படுத்தி EDF ஸ்கேட்யூலிங்கை நீங்களே செயல்படுத்த வேண்டுமானால் EDF ஸ்கேட்யூலிங்கை தேர்ந்தெடுக்க முடியாது இது ஒரு நல்ல அல்காரிதம் என்றாலும் திறமையான மற்றும் எளிமையானது என்றாலும் அதன் கடுமையான குறைபாடுகள் காரணமாக மிகக் குறைவான அப்ளிகேஷன்கள் மட்டுமே அதைப் பயன்படுத்துகின்றன ஸ்கேட்யூலரின் சில முக்கிய குறைபாடுகள் பின்வருமாறு முதல் குறைபாடு மோசமான டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் ஹாண்டுலிங் ஆகும் இதன் பொருள் சில காரணங்களால் ஒரு டாஸ்க் எக்சீக்யூசனிற்கு அதிக நேரம் தேவைப்படலாம் அது ஒரு குறியீட்டில் நீண்ட பாதையை எடுத்திருக்கலாம் அல்லது ஏற்படாத சில நிபந்தனைகளுக்காக அது காத்திருக்கலாம் அல்லது இன்பைநெட் லூப்பில் இருக்கலாம் அத்தகைய தற்காலிக அதிக சுமை உள்ள சந்தர்ப்பங்களில் எந்த டாஸ்க் டெட்லைனை இழக்கும் என்று தெரியாது மிக முக்கியமான டாஸ்க் கூட டெட்லைனை தவறவிடலாம் அல்லது மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் காரணமாக தாமதமாகலாம் EDF ஐ செயல்படுத்துவது சிக்கல் ஏனென்றால் இங்கே அனைத்து டாஸ்க்குகளும் வேண்டும் n டாஸ்க்குகள் இருந்தால் இந்த n டாஸ்க்குகளும் பராமரிக்கப்பட வேண்டும் இதனால் அனைத்து டாஸ்க்குகளுக்கும் யர்லியஸ்டு டெட்லைனை எதிர்த்துப் போராடுவதற்கான முழுமையான நேரத்தை ஸ்கேட்யூலர் கணக்கிட வேண்டும் எஃப் ஸ்கேட்யூலரின் சில திறமையான செயலாக்கங்களைக் நாம் காண்போம் எனினும் அல்காரிதமின் ரன்டைம் திறமை போதுமானதாக இல்லை மற்ற ஸ்கேட்யூலர்கள் மிகவும் திறமையானவை இரண்டாவது ரன்டைம் திறமையின்மை மூன்றாவது டாஸ்க்குகளுக்கு மத்தியில் ரிசோர்ஸ் ஷேரிங்கிற்கான மோசமான ஆதரவு என்றாலும் இது மிகவும் வெளிப்படையான குறைபாடாகும் மேலும் இது நான் ட்டிரிவியல் அப்ளிகேஷன்கள் EDF ஐப் பயன்படுத்தாதற்கு காரணமாகவும் இருக்கலாம் ஒரு யதார்த்தமான அப்ளிகேஷனில் டாஸ்க்குகள் ரிசோர்ஸ்சை பகிர்ந்து கொள்கின்றன ஒரு டாஸ்க் மூலம் உருவாக்கப்பட்ட ரிசல்ட் மற்ற டாஸ்க்குளால் பயன்படுத்தப்படுகிறது மற்ற வகை ஸ்கேட்யூலர்களைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக ரேட் மோனோடோனிக் ரிசோர்ஸ் ஷேரிங்கை கையாள நீட்டிக்கப்படலாம் ஆனால் ஈ எஃப் இல் ரிசோர்ஸ் ஷேரிங்கை நாம் அனுமதித்தால் அது உண்மையில் நிறைய சிக்கல்களை உருவாக்குகிறது எனவே அதைப் பயன்படுத்த முடியாது மூன்றாவது ஈ எஃப் பிரபலமடையாததற்கு மிக முக்கியமான காரணம் ஆனால் மற்ற 2 காரணங்களும் மோசமானவை தான் ரன்டைம் திறமையின்மை காரணமாக நம்மிடம் திறமையான ஸ்கேட்யூலர்கள் இருக்க முடியாது மேலும் கணினியில் டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் ஹாண்டுலிங் சூழ்நிலையில் ஒரு சிறிய லோட் இருந்தாலும் சிஸ்டம் நிலை குலைந்து விடும் ஒரு கணினியில் டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் ஏன் ஏற்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்வோம் ஒரு டாஸ்க் மதிப்பிடப்பட்டதை விட அதிக நேரம் எடுக்கும் போது அல்லது ஒரே நேரத்தில் பல டாஸ்க்குகள் எழும்போது ஒரு டிரான்ஸ்சியன்ட் ஓவர்லோட் ஏற்படுகிறது செயல்பாட்டில் இருக்கும் ஒரு டாஸ்க் EDF இல் அதிக நேரம் எடுக்கும் போது அதன் டெட்லைனை தவறவிடக்கூடிய டாஸ்க்கை கணிப்பது கடினம் ஒரு மிக முக்கியமான அல்லது கிரிட்டிக்கல் டாஸ்க் கூட அதன் டெட்லைனை தவறவிடக்கூடும் ஏனெனில் ஒரு லாகிங் செய்யும் டாஸ்க் ஈவண்ட் லாகிங் டாஸ்க் அல்லது ரிசல்ட் லாகிங் டாஸ்க் வட்டில் சரியாக எழுத முடியாததால் தாமதமாகலாம் அல்லது அது அதிக நேரம் எடுத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் லாகிங் ஈவண்ட்கள் எதுவும் நடக்கவில்லை அல்லது நாம் எதையும் பதிவு செய்யாவிட்டால் லாகிங் முடிவுகளில் மிகவும் கடுமையான சூழ்நிலை ஏற்படும் எந்தவொரு ஈவண்ட் லாகர் அல்லது ரிசல்ட் லாகர் காரணமாக கிரிட்டிக்கல் டாஸ்க் அதன் டெட்லைனை தவறவிடும் சூழ்நிலை விரும்பத்தக்கதல்ல ஆனால் இங்கே இந்த ஸ்கேட்யூலரில் இது நிகழலாம் ஏனெனில் லாகர் டாஸ்க் அதிக நேரம் எடுக்கும் மற்றும் கிரிட்டிக்கல் டாஸ்க் அதன் டெட்லைனை தவற விடும் ஒவ்வொரு முறையும் ஸ்கேட்யூலர எக்சீக்யூட் செய்ய காத்திருக்கும் வேலைகளைப் பார்க்க வேண்டும் அங்கு ஒரு எளிய செயல்படுத்தல் வரிசையாக இருக்கக்கூடும் பின்னர் ஒவ்வொரு டாஸ்க் டெட்லைன் மற்றும் டாஸ்க் முடிவடையும் நேரத்தையும் கணக்கிடுகிறது ப்ரையாரிட்டி வரிசையின் அடிப்படையில் ஒரு செயலாக்கம் இருக்கலாம் ப்ரையாரிட்டி அடிப்படையில் செயல்படுத்துவதும் மிகவும் திறமையானதல்ல என்பதைக் காண்போம் ஏனெனில் ப்ரையாரிட்டி வரிசையில் கூட ப்ரையாரிட்டி வரிசையில் ஒரு டாஸ்க்கை ச் செருகுவதற்கு நமக்கு log நேரம் தேவை இதில் n என்பது காத்திருக்கும் டாஸ்க்கின் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் நான் ட்டிரிவியல் அப்ளிகேஷன்களில் பயன்படுத்தப்படுகின்றன அங்கு நாம் டஜன் கணக்கான டாஸ்க்குகளை கொண்டிருக்கலாம் மற்றும் log மிகவும் திறமையான சூழ்நிலை அல்ல ஒரு சமயத்தில் அதிக ப்ரையாரிட்டி தேர்ந்தெடுக்கப்படுகிறது ப்ரையாரிட்டி கியூவை பயன்படுத்தினால் கூட முடிவு மிகவும் ஊக்கமளிக்காது இயங்கும் அல்லது தயாராக இருக்கும் டாஸ்க்கை தக்கவைக்க சிம்பிள் லிங்கிடு லிஸ்ட் அல்லது சிம்பிள் கியூவை பயன்படுத்தினால் பிறகு அது O என்றாகும் இது மோசமானது மற்றும் ப்ரையாரிட்டி கியூவை பயன்படுத்துவது கூட உண்மையில் ஊக்கமளிப்பதில்லை ப்ரையாரிட்டி கியூவை ஒரு சிறந்த செயலாக்கத்தை நம்மால் செய்ய முடியுமா என்று பார்ப்போம் ஆனால் அதை அடுத்த லெக்சரில் பார்ப்போம்